வணக்கம் அனைவரையும் வரவேற்கிறோம் பணப்பாய்வு அறிக்கை பற்றி நாம் விவாதித்து வந்தோம் கொடுக்கப்பட்ட குறிப்புகள் மூலம் நீங்கள் பணப்பாய்வு அறிக்கை என்ன என்பதை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் தயவுசெய்து உங்கள் சொந்த நிறுவனத்திற்கான பணப்பாய்வு அறிக்கையையும் பாருங்கள் இன்று நாம் பணப்பாய்வு அறிக்கையில் இரண்டாவது வழக்கைச் பாப்போம் இது அறிக்கையைத் தயாரிப்பது தொடர்பான பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கும் அதற்கு முன் ஒரு சிறிய முன்னோட்டம் பணப்பாய்வு அறிக்கையில் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் மூன்று பிரிவுகள் உள்ளன ஒன்று செயல்பாடுகளிலிருந்து பணப்பாய்வு இரண்டாவது முதலீட்டு நடவடிக்கைகளிலிருந்து பணப்பாய்வு மற்றும் மூன்றாவது நிதி நடவடிக்கைகளில் இருந்து பணப்பாய்வு முதல் பகுதியில் வணிகத்தின் அன்றாட நடவடிக்கைகளில் இருந்து உருவாக்கப்படும் பணத்தை நாம் கணக்கிடுகிறோம் பொதுவாக இது மறைமுக முறையைப் பயன்படுத்தி செய்யப்படுகிறது எனவே நாம் லாபத்துடன் தொடங்குவோம் பின்னர் பணம் அல்லாத பொருட்கள் அல்லது இயக்கப்படாத பொருட்களை மீண்டும் சேர்க்கிறோம் கழிக்க வேண்டிய சில பொருட்களுக்கு நாம் அட்ஜஸ்ட்மென்ட் செய்கிறோம் எனவே சுருக்கமாக சொல்லவேண்டுமென்றால் தேய்மானம் சேர்க்கப்பட வேண்டும் அல்லது இழப்பு அல்லது வட்டி செலவுகள் போன்ற பொருட்கள் சேர்க்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் வட்டி வருமானம் அல்லது முதலீடுகளின் விற்பனையின் லாபம் போன்ற பொருட்கள் குறைக்கப்படுகின்றன இது செயல்பாடுகளில் இருந்து உங்களுக்கு நிதியைத் தருகிறது பின்னர் நாம் மூலதனப் பொருட்களுக்கான சரிசெய்தலையும் செய்ய வேண்டும் இயக்க நடவடிக்கைகளில் இருந்து பணப்பாய்வை வழங்கும் வருமான வரிக்கு நாம் அட்ஜஸ்ட்மென்ட் சரிசெய்தல் செய்ய வேண்டும் அடுத்தது முதலீட்டுடன் தொடர்புடைய அனைத்து பொருட்களும் மிகவும் எளிதானது சொத்துக்கள் வாங்குவது அல்லது விற்பனை செய்வது அல்லது பெறப்பட்ட வட்டி போன்ற வரத்துக்கள் மற்றும் அவை அனைத்தும் முதலீட்டு நடவடிக்கைகளின் கீழ் காட்டப்படுகின்றன மூன்றாவது ஒரு நிதி நடவடிக்கைகளாகும் அங்கு பங்குகள் வெளியீடு அல்லது கடன் பத்திரங்களை வழங்குதல் அல்லது கடன் வாங்குதல் மற்றும் இதன் தலைகீழ் செயல்பாடு போன்ற நிதி திரட்டுவது தொடர்பான அனைத்து பொருட்களையும் நாம் காண்பிக்கிறோம் அதாவது பங்கை மீட்பது அல்லது கடன்தொகையை மீட்பது அல்லது கடன் வட்டியை திருப்பிச் செலுத்துதல் அல்லது ஈவுத்தொகை அங்கு செலுத்தப்படுகிறது எனவே மூன்று தலைப்புகள் பின்னர் மூன்றின் மொத்தத்தை எடுத்துக்கொள்கிறோம் மேலும் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பணத்தின் அதிகரிப்பு அல்லது குறைவுடன் பொருந்துகிறோம் நாம் ஏற்கனவே ஒரு வழக்கை பார்த்துள்ளோம் இப்போது இரண்டாவது வழக்குக்கு செல்வோம் எனவே இந்த அறிமுகத்துடன் இப்போது இரண்டாவது வழக்கை ஆய்வு செய்வோம் இந்த குறிப்பிட்ட வழக்கை நீங்கள் அச்சு எடுத்துக் கொண்டால் நல்லது அதனால் நான் அதை சரி செய்வதால் நீங்கள் உண்மையில் தீர்வு காண முடியும் இப்போது கொடுக்கப்பட்ட தரவைப் பாருங்கள் 2020 மார்ச் 31 ஆம் தேதிக்கான லாப நட்டக் கணக்கு எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது எனவே முதலீட்டு விற்பனையின் லாபம் மற்றும் சேவைகளின் வருவாய் மொத்தம் 98000 ஆகும் இப்போது இவற்றிலிருந்து பொருள் நுகர்வு உற்பத்திச் செலவுகள் ஊதியங்கள் தேய்மானம் பொதுச் செலவுகள் கடனீடுகள் வழங்குவதற்கான தள்ளுபடி வரி இடைக்கால ஈவுத்தொகை போன்ற கழிவுகள் உள்ளன மேலும் 17600 என்ற லாபத்தைத் தக்க வைத்துக் கொண்டுள்ளோம் எங்களுக்கு 2 ஆண்டு புள்ளிவிவரங்களும் வழங்கப்பட்டுள்ளன மார்ச் 19 மற்றும் மார்ச் 2020 க்கான இருப்புநிலை எனவே மீண்டும் நீங்கள் சில பொறுப்புகள் மற்றும் சில சொத்துக்களின் பொருட்களைக் காணலாம் இப்போது இந்த தகவலைப் பயன்படுத்தி நீங்கள் பணப்பாய்வு அறிக்கையைத் தயாரிக்க வேண்டும் எனவே நாம் எப்படிப் செய்ய போகிறோம் 2 ஆண்டுகளுக்கு இடையில் இருப்புநிலைக் குறிப்பில் மாற்றம் இருந்தால் அது பணத்தின் மீதான தாக்கத்தின் பொருளாக கருதப்பட வேண்டும் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் எனவே இருப்புநிலைத் தாளில் தொடங்குவோம் இருப்புநிலைத் தாளின் ஒவ்வொரு பொருளையும் எடுத்துக்கொள்வோம் அதை நாம் வரத்து அல்லது வெளிச்செல்லல் எனக் குறிப்போம் மேலும் O I அல்லது F எனக் கணிப்போம் எனவே பங்கு மூலதன பங்கிலிருந்து ஆரம்பிக்கலாம் மூலதனம் இல்லை என்பதை நீங்கள் காணலாம் பொது இருப்பு மீண்டும் லாபம் மற்றும் இழப்பு கணக்கிற்கு எந்த தருணமும் 8000 முதல் 25600 வரை அதிகரித்திருப்பதைக் காணலாம் இப்போது இந்த மாற்றம் பணப்பாய்வில் சிறிது தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போது இது எந்த வகை உருப்படி நான் உங்களை தீர்வுக்கு அழைத்துச் செல்வேன் எனவே பொதுவாக இது போன்ற ஐந்து நெடுவரிசைகளை 2 வருட புள்ளிவிவரங்கள் மற்றும் OIF ஐ சேர்க்கவும் இப்போது பணப்பாய்வு ஏற்பட்டால் இங்கே மாற்றம் உண்டா ஆமாம் இப்போது அதை OI அல்லது F என்று குறிக்க விரும்புகிறோம் இலாப நட்டக் கணக்கில் ஏற்பட்ட மாற்றம் வருடத்தில் திரட்டப்பட்ட இலாபத்தின் காரணமாகும் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இது முக்கியமாக இயக்க தொடர்பான உருப்படி எனவே நாம் அதை O எனக் குறித்தோம் இப்போது இது எங்கள் வேலை இது பணப்பாய்வு அறிக்கையில் சரியான தொகையில் செல்லும் என்று அர்த்தமல்ல ஆனால் தொடங்குவதற்கு ஒவ்வொரு மாற்றத்தையும் குறிக்கப் போகிறோம் P மற்றும் L உருப்படிகளையும் நாம் பார்ப்போம் பின்னர் இரண்டையும் பரிசீலித்த பிறகு பணப்பாய்வை தயாரிப்போம் இப்போது அடுத்தது கடன் பத்திரங்கள் 10000 முதல் 27000 வரை அதிகரிப்பு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே இது எந்த வகை உருப்படி கடன் பெறுவது என்பது நிதி திரட்டலுக்கானது என்பதையும் 10000 இலிருந்து 27 ஆக உயர்ந்துள்ளது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் எனவே 17000 அதிகரிப்பு அதாவது புதிய கடனீடுகள் வழங்கப்படுகின்றன எனவே இதை எந்த வகை உருப்படி என்று கருதுவோம் O அல்லது I அல்லது F இது ஒரு எஃப் வகை உருப்படி ஆகும் அடுத்தது கடன் வழங்குநர்கள் கடன் வழங்குநர்கள் நீங்கள் 16 முதல் 10 வரை காணலாம் எனவே இது 6000 இன் வீழ்ச்சி இப்போது இது எந்த வகை உருப்படி இது செயல்படுகிறதா முதலீடு செய்கிறதா அல்லது நிதியளிப்பதா அல்லது மேற்கூறிய எதுவும் இல்லையா உண்மையில் மூன்று பிரிவுகள் மட்டுமே உள்ளன மேற்கூறியவை எதுவும் இல்லை ஆனால் அது முதலீடு அல்ல இது நிதி அல்ல இது வணிகத்தின் இயல்பான செயல்பாடுகளுடன் தொடர்புடைய ஒரு பொருளாகும் எனவே அதை O எனக் குறிப்போம் குறிப்பாக இது ஒரு மூலதன உருப்படி சரி எனவே நீங்கள் இங்கே 16 முதல் 10 வரை காணலாம் எனவே கழித்தல் 6 மற்றும் இதை நான் CA அல்லது CL எனக் குறிக்கிறேன் அதாவது இது தற்போதைய கடன் பொறுப்பு என்று எனக்குத் தெரியும் ஆனால் நான் அதை CA அல்லது CL எனக் குறித்தேன் ஏனெனில் இது தற்போதைய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளுடன் செய்ய வேண்டிய ஒன்று உண்மையில் அதை எவ்வாறு நடத்துவது என்பது அடுத்த கட்டத்தில் செல்வோம் அடுத்தது வேறுபட்ட வரி பொறுப்பு 7 முதல் 12 வரை உயர்ந்துள்ளது எனவே பிளஸ் 5000 மற்றும் வரிவிதிப்பு ஒரு இயக்க உருப்படி எனவே நான் அதை O எனக் குறித்தேன் நீங்கள் தெளிவாக இருக்கிறீர்களா எனவே O I அல்லது F அல்லது CACL ஒதுக்கப்பட்ட இருப்புநிலைக் குறிப்பில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் இது போன்றது CACL என்பது O இன் ஒரு பகுதியாகும் உண்மையில் இது பணப்பாய்வை தயாரிப்பதற்கு நமக்கு உதவும் Now in assets again there are changes So land there is no change equipment it has gone up from 21 to 55600 Now it is what type of item I think the answer is yes we have made investment in the equipment new equipments have been purchased So write the change here and mark that change as I item ok 34600 I Next is investment long term you can see investment has gone down from 5000 to 3000 So minus 2000 it is investment so obviously it is a investing item so I category of item sundry debtors Sundry debtors you can see has gone down from 15000 to 14300 இப்போது சொத்துக்களில் மீண்டும் மாற்றங்கள் உள்ளன எனவே நிலத்தில் எந்த மாற்று கருவிகளும் இல்லை அது 21 முதல் 55600 வரை உயர்ந்துள்ளது இப்போது இது எந்த வகை உருப்படி அப்படியா புதிய உபகரணங்கள் வாங்கப்பட்ட உபகரணங்களில் முதலீடு செய்துள்ளோம் என்பதற்கு பதில் ஆம் என்று நினைக்கிறேன் எனவே மாற்றத்தை இங்கே எழுதி அந்த மாற்றத்தை நான் உருப்படி சரி 34600 I எனக் குறிக்கவும் அடுத்து முதலீடு நீண்ட காலமாகும் முதலீடு 5000 முதல் 3000 வரை குறைந்துவிட்டதை நீங்கள் காணலாம் எனவே மைனஸ் 2000 இது முதலீடு எனவே வெளிப்படையாக இது ஒரு முதலீட்டு பொருள் எனவே இது ஒரு உருப்படி வகை கடனாளிகள் வகையாகும் நீங்கள் காணக்கூடிய சன்ட்ரி கடனாளிகள் 15000 முதல் 14300 வரை குறைந்துவிட்டனர் எனவே இது மைனஸ் 700 இது எந்த வகை உருப்படி இது தற்போதைய சொத்து என்று உங்களுக்குத் தெரியும் எனவே இது CACL என குறிக்கப்பட்டுள்ளது அடுத்தது வங்கி வங்கி 5000 முதல் 6700 வரை உயர்ந்துள்ளது எனவே 1700 இது எந்த வகை பொருள் O I அல்லது F பலர் இதை O எனக் குறித்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன் ஏனெனில் இது தற்போதைய சொத்து அல்லது நீங்கள் அதை CACL என்று குறிக்க முடியும் ஆனால் உண்மையில் இது எச்சரிக்கை ஏனெனில் வங்கி இருப்பு உங்கள் பண இருப்புக்கான ஒரு பகுதியாகும் எனவே நாம் பணப்பாய்வு அறிக்கையை வெளியிடுகிறோம் பண இருப்பில் எந்த மாற்றமும் பணப்பாய்வில் காட்டப்படக்கூடாது பணப்பாய்வு அறிக்கையின் கடைசி பகுதியில் இதை ஒரு நல்லிணக்கமாக எடுத்துக்கொள்வோம் எனவே நான் என்ன செய்தேன் என்பது வசதிக்காக நீங்கள் இங்கே காணலாம் கடனாளிகள் CACL ஆகவும் வங்கி C என குறிக்கப்பட்டுள்ளது C என்றால் பணம் எனவே இது ரொக்கம் மற்றும் ரொக்கத்திற்கு சமமான உருப்படி நல்லெண்ணம் குட்வில் எனவே எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் இதை புரிந்துகொள்கிறீர்கள் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு முறை கடன் பொறுப்புகளை சமநிலைப்படுத்த நான் உங்களை அழைத்துச் செல்கிறேன் பொதுவாக நீங்கள் உணரும் அனைத்து பொருட்களையும் பாருங்கள் பொறுப்பு பக்கத்தில் F வகை பொருட்கள் அல்லது O வகை உருப்படிகள் உள்ளன பொதுவாக சொத்துக்களில் I வகை வகைகளாக இருக்கும் ஏனெனில் நிலையான சொத்துக்கள் அல்லது முதலீடுகள் போன்றவை இருக்கும் மேலும் O வகை பொருட்கள் அல்லது CACL வகை பொருட்கள் உங்களுக்கு கிடைக்குமா இப்போது லாபம் அல்லது இழப்புக் கணக்கிலிருந்து P மற்றும் L க்குச் செல்வோம் பணப்பாய்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த பொருட்களைப் பார்ப்போம் எனவே விற்பனை 90000 என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது பணப்பாய்வில் தாக்கத்தை ஏற்படுத்துமா எனவே 90000 ஐப் பெற்றிருப்போம் இது O I அல்லது F வகை பெறப்பட்டதா மீண்டும் உங்களில் பலர் இதை O எனக் குறித்திருப்பீர்கள் ஆனால் அது சரியான பதில் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அது எந்த வகை உருப்படி இது I அல்லது F பதில் இல்லை ஏனெனில் இது ஒரு சாதாரண அன்றாட உருப்படி மற்றும் மறைமுக முறையில் செயல்பாடுகள் தொடர்பான சாதாரண உருப்படிகளை நாம் காண்பிக்கவில்லை நான் உங்களை உண்மையான கணக்கீட்டிற்கு அழைத்துச் செல்வேன் எனவே நான் வடிவமைப்பை இப்படித்தான் உருவாக்கியுள்ளேன் முதலில் விற்பனை இது மிகவும் தந்திரமான பொருளாகும் ஏனென்றால் விற்பனை என்றால் பணம் வந்துவிட்டது என்பதை மக்கள் பலமுறை உணர்கிறார்கள் நாம் ஒரு நேரடி முறையைப் பின்பற்றவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நாம் லாபத்தையும் இழப்பையும் ஒரு தொடக்க புள்ளியாக எடுக்கப் போகிறோம் மூன்று வகை உருப்படிகளை மட்டுமே குறிக்கப் போகிறோம் பணமில்லாத தேய்மானம் போன்ற பொருட்கள் முதலீடுகளை விற்பதன் மூலம் கிடைக்கும் லாபம் போன்ற பொருட்கள் அதாவது இயக்கப்படாத பொருட்கள் மற்றும் CACL வகை பொருட்கள் நீங்கள் என்னைப் பெறுகிறீர்களா எனவே விற்பனையில் நான் எழுதிய முதல் உருப்படி விற்பனையில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்தது முதலீடுகளின் விற்பனையின் லாபம் 2000 ஆகும் இது முதலீட்டு விற்பனையின் லாபம் என்பதால் இது ஒரு முதலீட்டு ஓட்டம் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் எனவே இயக்க ஓட்டத்திலும் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் நான் அதைக் குறித்துள்ளேன் ஏனென்றால் நாம் இதை ஏற்கனவே P மற்றும் L கணக்கில் கருத்தில் கொண்டுள்ளோம் நாம் ஏற்கனவே அதை லாபத்தில் சேர்த்துள்ளோம் எனவே அதை லாபத்திலிருந்து நாம் குறைக்க வேண்டியிருக்கும் அதனால்தான் இது I மற்றும் O என குறிக்கப்பட்டுள்ளது இருப்புநிலை உருப்படிகளுக்கு ஒரே ஒரு தாக்கம் இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள் P மற்றும் L உருப்படிகள் இரண்டு தாக்கங்களை ஏற்படுத்தப் போகின்றன ஏனெனில் இருப்புநிலை ஏற்கனவே P மற்றும் L சமநிலை பணப்பாய்வு அறிக்கைகளில் கணக்குகள் வெளியில் இருந்து வருகின்றன எனவே அவை பணப்பாய்வில் இரண்டு தாக்கங்களை ஏற்படுத்தும் எனவே அவை 2 என குறிக்கப்பட்டுள்ளன ஒன்று எந்த தாக்கத்தையும் சரிசெய்யாது அல்லது இரண்டு தாக்கங்களை ஏற்படுத்தும் எனவே I மற்றும் O பிளஸ் என்றால் பணம் வருகிறது O இல் இது கழித்தல் இது எங்கள் புரிதலுக்கான ஒரு குறிப்பு மட்டுமே ஆனால் இது எங்கள் உண்மையான பணப்பாய்வை எளிதாக்கும் நீங்கள் என்னைப் பெறுகிறீர்களா அடுத்தது எந்தவொரு வருவாயும் என்பது பொருட்களின் விற்பனையிலிருந்து வருகிறது அவர்கள் சில சேவைகளையும் வழங்கியிருக்கலாம் இதற்காக அவர்கள் 6000 சம்பாதித்துள்ளனர் இது பணப்பாய்வு உருப்படி அல்ல எனவே சரிசெய்தல் தேவையில்லை என்று குறித்தேன் அடுத்தவற்றிற்கு செல்வோம் எனவே இப்போது 40000 பொருள் நுகர்வு OIF எங்கு செல்ல வேண்டும் எல்லா பொருட்களையும் குறிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் உற்பத்தி ஊதியங்கள் தேய்மானம் பொதுச் செலவுகள் மற்றும் பலவற்றை நீங்கள் மனதில் கொள்ள முடியுமா அது தவறாக நடந்தாலும் எந்த பிரச்சனையும் அதைக் குறிக்கவில்லை அடுத்த கட்டத்திற்குச் செல்வோம் நீங்கள் என்ன நினைத்தாலும் அதைக் குறிக்கவும் எனவே மூலப்பொருட்களின் நுகர்வு O பொருளாக செல்லும் உங்களில் சிலர் தவறு செய்திருக்கலாம் இது ஒரு O உருப்படி அல்ல இது அட்ஜஸ்ட்மென்ட் செய்த உருப்படி அல்ல எனவே அதைப் புறக்கணிப்பதன் மூலம் ஒரு கோடு போடுங்கள் அல்லது சரிசெய்தல் எழுத வேண்டாம் உற்பத்தி செலவுகள் என்பது தினமும் ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண உருப்படி எனவே சரிசெய்தல் தேவை இல்லை ஊதியங்கள் சரிசெய்தல் தேவை இல்லை தேய்மானத்தை மீண்டும் சரிசெய்தல் தேவையா இது P மற்றும் L இல் குறைக்கப்பட்டிருந்தாலும் இது பணமில்லாத பொருளாகும் இது எந்த பணப்பரிமாற்றத்தையும் உள்ளடக்கியது அல்ல எனவே அதை O எனக் குறிப்போம் இது உபகரணங்கள் அல்லது இயந்திரக் கணக்கிலும் சிறிது தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே இயக்க ஓட்டங்களில் இருக்கும் O இல் இது சேர்க்கப்பட உள்ளது எனவே நான் அதை பிளஸ் எனக் குறிப்பிட்டுள்ளேன் இயந்திரங்களில் இருக்கும் I அதை மைனஸ் என்று குறிப்போம் எனவே தேய்மானம் OI பிளஸ் மற்றும் கழித்தல் பெறுகிறதா பணப்பாய்வு அறிக்கையில் அவை சேர்க்கப்படும் அனைத்து பணமல்லாத பொருட்களுக்கும் இது உண்மையாக இருக்கும் பொது செலவுகள் சரிசெய்தல் இதில் இல்லை கடன் பத்திரங்களை வழங்குவதற்கான தள்ளுபடி எந்தவொரு பணப்பாய்வையும் உள்ளடக்கும் மறைமுகமாக ஆம் ஏனெனில் நாம் கடனீடுகளை வழங்கும்போது நமக்கு பணம் கிடைத்திருக்க வேண்டும் ஆனால் தள்ளுபடியின் அளவிற்கு அதன் F வகை உருப்படியை நாம் பெற மாட்டோம் இது இயக்க ஓட்டங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏனெனில் இது நம் செலவுகளில் ஒன்றாகும் ஆனால் அதில் எந்த பணமும் இல்லை எனவே நான் அதைப் OF என குறிக்கிறேன் செயல்பாடுகளில் அது பிளஸ் மற்றும் F இல் இது மைனஸாக இருக்கும் வரி 6000 உங்களில் பெரும்பாலோர் இது ஒரு O வகை உருப்படி என்று தீர்மானிப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த 6000 என்பது பண வரி செலுத்தப்பட்டதாக அர்த்தமல்ல இந்த ஆண்டுக்கு அதிக வரி வசூலிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இருப்புநிலை தாளில் நிலுவை பார்க்க வேண்டும் இறுதியாக எவ்வளவு வரி செலுத்த வேண்டும் என்பதை முடிவு செய்யுங்கள் எனவே இப்போது நான் அதை O O எனக் குறித்தேன் ஏனெனில் இது இயக்க ஓட்டங்களில் இரண்டு முறை வந்து பிளஸ் மற்றும் மைனஸ் எனக் குறிக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் மீண்டும் இரண்டு முறை வருகிறது சரியான அளவு பின்னர் தீர்மானிப்போம் இடைக்கால ஈவுத்தொகை இடைக்கால ஈவுத்தொகை என்றால் என்ன என்று உங்களுக்கு நினைவிருக்கிறதா ஈவுத்தொகை பங்குதாரர்களுக்கு செலுத்தப்படும் லாபத்தின் பங்கைக் குறிக்கிறது வருடத்தில் அது செலுத்தப்பட்டால் அது இடைக்கால ஈவுத்தொகை என்று அழைக்கப்படுகிறது இப்போது இடைக்கால ஈவுத்தொகை ஒரு F வகை உருப்படி இது ஒரு நிதி வெளியேற்றமாகும் ஆனால் இது O மற்றும் P மற்றும் L மூலம் வேரூன்றி இருப்பதால் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே நான் அதை FO மைனஸ் மற்றும் பிளஸ் எனக் குறிப்பிட்டுள்ளேன் கழித்தல் ஏனெனில் இது நிதியுதவியில் ஒரு வெளிச்செல்லும் என்பதால் அதை O இல் சேர்ப்போம் ஆகவே நான் அதை பிளஸ் கடைசி உருப்படி லாபமாக மீண்டும் தக்க வைத்துக் கொண்டேன் ஏனெனில் இது O ஏனெனில் இது அன்றாட நடவடிக்கைகளுக்கு வருகிறது மேலும் அதை பிளஸ் என்று குறிப்போம் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் எழுதப்பட்ட லாபத்தின் இரண்டாவது விளைவு இருப்புநிலைக் குறிப்பில் உள்ளது எனவே இப்போது பி மற்றும் எல் இன் அனைத்து பொருட்களையும் நாம் குறித்துள்ளோம் இந்த எல்லா பொருட்களையும் நீங்கள் சரியாகப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் இது தெளிவானதும் பணப்பாய்வு அறிக்கையை உருவாக்குவது மிகவும் எளிது நீங்கள் அனைத்து பொருட்களையும் பெறுகிறீர்களா நான் நிறைய பயிற்சி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எந்தவொரு நிறுவனத்திற்கும் 2 வருட இருப்புநிலைகளை எடுத்து பணப்பாய்வு அறிக்கையை கணக்கிட்டு அவற்றின் உண்மையான பணப்பாய்வு அறிக்கையுடன் சரிபார்க்கவும் எனவே இப்போது பதிலைப் பாருங்கள் இந்த எல்லா பொருட்களையும் நீங்கள் உண்மையில் புரிந்து கொண்டால் உண்மையான பதில் மிகவும் எளிது நீங்கள் இறுதி பதிலை எளிதாக எழுதலாம் இப்போது இது இறுதிச் சுருக்கமாக உங்களுக்கு முன்னால் உள்ளது ஆனால் அதை நீங்களே சரியாக தீர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்போது ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருப்பதாக உங்களுக்குத் தெரிந்த ஒவ்வொரு உருப்படியையும் விளக்க முயற்சிப்பேன் எனவே 17600 தக்க வருவாயுடன் நாம் தொடங்குகிறோம் இந்த உருப்படி எங்கிருந்து கிடைத்தது உண்மையில் இது 2 மூலங்களிலிருந்து வந்தது முதலில் இது P மற்றும் L ஆகியவற்றில் கொடுக்கப்பட்டது இது இருப்புநிலைக் குறிப்பில் எனக்கு சில தாக்கத்தை ஏற்படுத்தியது ஏனென்றால் P மற்றும் L இருப்புநிலையை நாம் மாற்றியுள்ளோம் இது 17600 இன் அதிகரிப்பு இது ஒரு உருப்படி மட்டுமே ஆனால் அது இரண்டு இடங்களில் சரி எனவே இங்கே வருவாயைத் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் இது ஒரு வரத்து என்றால் அது ஒரு வெளிச்செல்லா என்பதைப் பார்க்கவும் அது ஒரு வரத்து என்றால் நீங்கள் அடைப்புக்குறிக்குள் எழுத வேண்டும் அதாவது ஒரு நேர்மறையான எண்ணிக்கை எனவே செலுத்தப்பட்ட இடைக்கால ஈவுத்தொகையை 17600 தக்க வைத்துக் கொண்டது இடைக்கால ஈவுத்தொகை 5000 ஐ F மற்றும் O என எழுதியுள்ளதை இப்போது நீங்கள் அறிவீர்கள் ஆகவே இது ஒரு நிதிப் பொருளாகும் இதை நாம் P மற்றும் L கணக்கீடுக்காகவும் சேர்க்கப் போகிறோம் ஆகவே அது செலுத்தப்பட்டதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அது உண்மையில் ஒரு வெளிச்செல்லல் ஆனால் இல் P மற்றும் L இதைச் சேர்ப்பதால் இப்போது நாம் அதை ஒரு வெளிச்செல்லலாகக் காட்டவில்லை இலாபத்தைக் கணக்கிடுவதற்கு அதைப் பயன்படுத்தி கணக்கிடுகிறோம் எனவே 17600 பிளஸ் 5000 எனக்கு NPAT அல்லது வரிக்குப் பிறகு நிகர லாபம் கிடைக்கிறது இது 22600 ஆகும் பின்னர் வரி வழங்கப்படுகிறது P மற்றும் L இல் நமக்கு 6000 OO கிடைத்தது இதன் முதல் விளைவு என்னவென்றால் இலாப நட்டக் கணக்கிலிருந்து வரி குறைக்கப்பட்டது அதை நாம் மீண்டும் சேர்ப்போம் இந்த உருப்படியை மீண்டும் எடுக்கப் போகிறோம் ஆனால் பின்னர் அதைப் பார்ப்போம் இப்போதே வரியை மீண்டும் சேர்க்கவும் வரிக்கு முன் நிகர லாபம் கிடைக்கும் இது 28600 ஆகும் தயவுசெய்து என்னுடன் தீர்க்க முயற்சி செய்யுங்கள் நீங்களும் நடைமுறையைப் பெறுவீர்கள் அடுத்தது P மற்றும் L இல் உங்களுக்குத் தெரிந்த தேய்மானம் 5000 O பிளஸ் உருப்படியைச் சேர்க்கிறோம் எனவே இது ஒரு பணமில்லாத செலவு எனவே P மற்றும் L கடனீட்டு வெளியீட்டில் ஒரு உருப்படி தள்ளுபடி இருந்ததைப் போலவே 5000 ஐ மீண்டும் சேர்ப்போம் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் இந்த 3000 ஐ O இல் சேர்க்க வேண்டும் எனவே கடனீட்டு வெளியீட்டில் தள்ளுபடி சேர்க்கப்படுகிறது இது ஒரு விளைவு மட்டுமே என்பதைப் பாருங்கள் இப்போது நாம் பார்க்கும் இயக்க நடவடிக்கைகள் தொடர்பான விளைவைப் பற்றி நாம் பின்னர் பார்ப்போம் அடுத்தது முதலீடுகளின் விற்பனையின் லாபம் இப்போது இலாபத்தை கணக்கிட இந்த 2000 ஐ சேர்த்துள்ளோம் என்பதை P மற்றும் L நினைவில் வைத்திருந்தால் நாம் அதை மாற்றியமைக்கப் போகிறோம் எனவே நாம் 2000 ஐக் குறைப்போம் ஏனெனில் இது எதிர்மறையான தரவாக இருப்பதால் நாம் அடைப்புக்குறிக்குள் எழுதுவோம் எனவே NPBT 28600 ஐ சேர்க்க 5000 பிளஸ் 3000 மைனஸ் 2000 எனவே நாம் 34600 ஐப் பெறுகிறோம் இது செயல்பாடுகளின் நிதி என அழைக்கப்படுகிறது இது நம் செயல்பாடுகளிலிருந்தோ அல்லது நம் சாதாரண வணிகத்திலிருந்தோ நாம் உருவாக்கிய பணமாகும் அதனால்தான் நாம் லாபத்துடன் தொடங்கினோம் இயக்க நடவடிக்கைகளில் இல்லாத உருப்படிகளை இப்போது அகற்றியுள்ளோம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா நாம் CA அல்லது CL உடன் தொடர்புடைய அல்லது பணி மூலதனத்துடன் தொடர்புடைய பொருட்கள் இன்னும் உட்படுத்தப்படவில்லை எனவே நாம் செயல்பாடுகளிலிருந்து வரும் நிதியைத் தொடங்குகிறோம் பின்னர் கடனாளி மற்றும் கடனாளருக்கு சரிசெய்தல் போன்ற இரண்டு மாற்றங்கள் மட்டுமே உள்ளன அதைப் பார்க்க இருப்புநிலைக்குச் செல்லலாம் எனவே பொறுப்புகளில் ஒரு பொருள் கடன் வழங்குநர்கள் இருந்தனர் என்பது உங்களுக்குத் தெரியும் 16000 இலிருந்து இது 10000 கழித்தல் 6000 ஆகக் குறைந்துள்ளது ஆகவே நாம் அதைப் பெறுவதற்கு 6000 செலுத்தியுள்ளோம் என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன் அதனால்தான் கடனாளர்களின் இருப்பு குறைந்துவிட்டது அதை பணப்பாய்விலிருந்து கழிக்க 6000 மைனஸாக குறைக்கப் போகிறோம் ஆனால் கடனாளர்களுக்கு இது முற்றிலும் நேர்மாறானது கடனாளிகள் இப்போது குறைந்துவிட்ட சொத்துக்களில் கடனாளிகள் குறைந்து போகிறார்கள் அதாவது அவர்கள் எங்களுக்கு செலுத்திய வாடிக்கையாளர்களுடனான நிலுவைத் தொகைகள் எங்களுக்கு அதிக பணம் கிடைத்துள்ளன அதனால்தான் அவர்களின் இருப்பு குறைந்துவிட்டது எனவே மைனஸ் 7000 பணப்பாய்வு அறிக்கையில் கிடைக்கும் கடனாளர்களுக்கும் இது நேர்மாறாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்க கடனாளருக்கு இது மைனஸ் 6 ஆகும் அங்கு அந்த எண்ணிக்கை மைனஸாக இருந்தது நாம் பிளஸாக மாற்றினோம் அல்லது தற்போதைய பொறுப்பில் இயக்கத்தின் திசையாக இருந்தாலும் அது பணத்திற்காகவே இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளலாம் எனவே தற்போதைய பொறுப்பு குறைந்தது எனவே பணமும் குறைந்துவிட்டது ஆனால் தற்போதைய சொத்தாக இருக்கும் கடனாளிக்கு அது பணத்துடன் போட்டியிடுகிறது எனவே கடனாளிகள் குறைந்துவிட்டனர் பணம் கூடியிருக்கின்றது எனவே இது ஒரு பிளஸ் 700 ஆகும் எனவே இந்த கட்டத்தில் 29300 ரூபாய் செயல்பாடுகளில் இருந்து பெறப்படுகிறது எனவே நாம் இங்கே நிறுத்துவோம் அடுத்த விரிவுரையில் அதே வழக்கைத் தொடருவோம்